விரிவுரை 03 பொறியியல் வரைதல் அறிமுகம் III அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக இந்த பாடத்திட்டத்தில் பொறியியல் வரைபடங்கள் கோனிக் பிரிவுகள் ஆர்த்தோகிராஃபிக் கணிப்புகள் பிரிவுகள் ஐசோமெட்ரிக் கணிப்புகள் மற்றும் கணினி கிராபிக்ஸ் மற்றும் சில வடிவமைப்பு திட்டங்களின் கண்ணோட்டம் ஆகியவை உள்ளன கடந்த இரண்டு சொற்பொழிவுகளில் எந்தவொரு வரைபடத்திற்கும் பின்பற்றப்பட வேண்டிய அடிப்படை வரைதல் கருவிகள் மற்றும் எழுத்து முறை பற்றிய அறிமுகத்தை நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் ஒரு பொறியியல் அல்லது தொழில்நுட்ப வரைதல் என்பது ஒரு பகுதி ஒருங்கிணைப்பு அமைப்பு அல்லது கட்டமைப்பின் வரைகலைப் பிரதிபலிப்பாகும் மேலும் ஃப்ரீஹேண்ட் அல்லது இயந்திர கருவிகளைப் பயன்படுத்தி அல்லது கணினிகளைப் பயன்படுத்தி தயாரிக்க முடியும் என்பதை அங்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம் பொறியியல் அல்லது தொழில்நுட்ப வரைதல் முடிந்ததும் அது உற்பத்திக்கு அனுப்பப்படும் மேலும் அந்த வரைபடம் வேலை வரைபடங்கள் என்று அழைக்கப்படும் வேலை வரைபடங்களில் ஒரு பொருளின் உற்பத்தி கட்டத்தில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப வரைபடங்கள் உற்பத்தியைத் தயாரிக்கவும் ஒன்றுகூடுவதற்குத் தேவையான அனைத்து தகவல்களும் அவற்றில் உள்ளன எங்கள் பாடத்திட்டத்தில் நாங்கள் முக்கியமாக பொறியியல் அல்லது தொழில்நுட்ப வரைபடத்தில் கவனம் செலுத்துகிறோம் கடைசி வகுப்பில் சுருக்கமாக A0 A1 A2 முதல் A4 வரை பயன்படுத்தப்பட்ட வெவ்வேறு வரைபடத் தாள்கள் மற்றும் அவற்றின் நிலையான அளவுகளைப் பார்க்க முயற்சித்தோம் சிறந்த வரைபடத்தைப் பெறுவதற்குப் பயன்படுத்த வேண்டிய அட்டவணைகள் மற்றும் மினி டிராஃப்டர் திசைகாட்டிகள் மற்றும் வகுப்பிகள் பல்வேறு நிழல்களின் பென்சில்கள் மற்றும் அவற்றின் தரங்களாக செட் சதுரங்கள் மற்றும் புரோட்டராக்டர் போன்ற பிற பாகங்கள் மற்றும் பிற அத்தியாவசிய கூறுகளையும் நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் அழிப்பான் முதலியன பின்னர் நாம் பயன்படுத்த வேண்டிய கடிதங்கள் ஒரு கடிதத்தின் உயரம் ஒரு கடிதத்தின் தடிமன் சிறிய எழுத்து அல்லது பெரிய எழுத்து என்றால் ஒருவர் எந்த வகையான பரிமாணங்களைப் பின்பற்ற வேண்டும் என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறோம் இன்றைய சொற்பொழிவில் ஒரு வரைபடத் தாளுக்குப் பயன்படுத்தப்படும் தளவமைப்புகள் மற்றும் ஒரு வரைபடத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய அல்லது குறிப்பிடப்பட வேண்டிய பரிமாண மற்றும் சகிப்புத்தன்மையை நாங்கள் காண்போம் ஒரு வரி வளைவு மற்றும் பிற விஷயங்களை எவ்வாறு பரிமாணப்படுத்துவது மற்றும் இந்த சகிப்புத்தன்மை சிக்கலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை நாங்கள் முக்கியமாக புரிந்துகொள்வோம் இந்த வரைதல் தாளில் நிலையான தளவமைப்புகள் பயன்படுத்தப்பட வேண்டும் மேலும் வெவ்வேறு நிறுவனங்கள் இந்த நிலையான தளவமைப்புகளைக் குறிப்பிடுகின்றன இதில் ஒரு தரநிலை என்பது சீரான தன்மை செயல்திறன் மற்றும் குறிப்பிட்ட தரத்தை அடைய விரும்பும் பொருட்கள் அல்லது செயல்முறைகளுக்கான பகுதிகளின் விவரக்குறிப்புகளின் தொகுப்பாகும் எனவே இவை பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் நிலையான நிறுவனங்களுக்கான எடுத்துக்காட்டுகள் ISO AISI SAE ASTM ASME ANSI மற்றும் BIS ISO சர்வதேச தரநிலைகள் SAE சொசைட்டி ஆஃப் ஆட்டோமோடிவ் இன்ஜினியர்ஸ் ASME அமெரிக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சங்கங்கள் மற்றும் BIS இந்திய தரநிலைகளின் பணியகம் இந்த அமைப்புகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு வகையான தரங்களைப் பின்பற்றுகின்றன இருப்பினும் இந்த நாட்களில் இந்த தரங்களை உலகமயமாக்குவதற்கு மக்கள் கண்டுபிடிக்க முயற்சிக்கின்றனர் முக்கியமாக எங்கள் வரைபடத் தாள்களுக்காக நாங்கள் இந்திய தர நிர்ணய பணியகத்துடன் செல்கிறோம் வரைதல் தாள் தளவமைப்பின் வார்ப்புருவைப் பார்ப்போம் இங்கே நாம் வெட்டப்பட்ட விளிம்பைக் காண்பிக்கும் விஷயம் வெட்டு செய்யப்பட்ட காகிதமாகும் A0 தாள் அல்லது A4 தாள் இந்த நீளம் மற்றும் அகலம் வரை கிடைக்கிறது மேலும் அந்த விளிம்புகள் ஒழுங்கமைக்கப்பட்ட விளிம்புகள் என்று அழைக்கப்படுகின்றன வரைதல் தாள் தளவமைப்பில் வழக்கமாக தலைப்புத் தொகுதி இந்த இடத்திற்குள் பலவிதமான வரைபடங்கள் சில எல்லைத் தகவல்கள் A B C D போன்ற சில வகையான எழுத்துக்கள் மற்றும் 1 2 3 4 போன்ற சில எண்களைக் காண்கிறோம் இந்த தலைப்புத் தொகுதி மற்றும் விளிம்புகளுக்கு இடையில் எவ்வளவு இடம் இருக்க வேண்டும் என்பதையும் எல்லைக் கோடு அகலம் மற்றும் அந்த வரைபடத்தின் நீளம் என்ன என்பதையும் அறிய ஒருவர் நிலையான நெறிமுறைகளைப் பின்பற்ற வேண்டும் இந்த வகுப்பில் வரைதல் தாள் தளவமைப்புக்கு விரிவாகப் பார்ப்போம் வரைதல் தாள் தளவமைப்பிற்கான முதல் ஒன்று எல்லைகள் வழக்கமாக ஒழுங்கமைக்கப்பட்ட விளிம்புகளுக்கு இடையில் 10 மிமீ அல்லது அதற்கு மேற்பட்ட இடம் இருக்கும் எனவே தாள் அந்த நிலை வரை கிடைக்கிறது நாங்கள் அதை டிரிம் தாள் என்று அழைக்கிறோம் அங்கிருந்து வழக்கமாக ஒரு செவ்வகத் தொகுதியை குறைந்தபட்ச இடைவெளியுடன் 10 மிமீ அல்லது அதற்கு மேற்பட்டதாக உருவாக்குகிறோம் எதையும் எப்போதும் 10 மிமீக்கு மேல் பரிந்துரைக்கிறது அடுத்தது வலதுபுறத்திலிருந்து இடது பக்கமாக இந்த எல்லைக் கோடுகளின் அகலம் இடது புறத்தில் சற்று அகலமாக இருப்பதைக் கண்டால் விளிம்பை நிரப்புகிறது அந்த இட கூடுதல் இடம் நாம் குறைந்தபட்சம் 20 மிமீ இடத்தைப் பயன்படுத்தப் போகிறோம் அது இடது புறத்தில் எல்லை சேர்க்கப்பட்டுள்ளது துளையிடுவதற்கு இது வழங்கப்படுகிறது இந்த வரைபடத் தாள்களை யாராவது பிரதானமாக வைக்க விரும்பினால் அல்லது துளைகளை ஒரு பதிவை வைத்திருக்க விரும்பினால் இந்த கூடுதல் இடம் பயன்படுத்தப்படும் வரைதல் தாள் தளவமைப்புக்கான மற்றொன்று குறிப்பு கட்டம் அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது சட்டத்திற்குள் எளிதாக வரைவதற்கு இது அனைத்து அளவிலான தொழில்துறை வரைதல் தாள்களிலும் வழங்கப்படுகிறது பிரேம்களின் நீளம் மற்றும் அகலம் சம எண்ணிக்கையிலான பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டு எண்கள் அல்லது பெரிய எழுத்துக்களைப் பயன்படுத்தி பெயரிடப்பட்டுள்ளன வரைபடத் தாளில் இதைப் பார்க்கிறோம் என்றால் ஒரு குறிப்பு கட்டம் அமைப்பைக் காணலாம் செங்குத்து திசையில் மேல் இடது மூலையில் தொடங்கி பெரிய எழுத்துக்களை A B C D தருகிறோம் இங்கேயும் A B C மற்றும் D ஐக் காண்கிறோம் இதேபோல் கிடைமட்ட திசையில் 1 2 3 மற்றும் 4 எண்களைக் காண்கிறோம் எடுத்துக்காட்டாக இங்கே ஒரு வரைபடம் எங்களிடம் உள்ளது அதே பகுதியின் மற்றொரு வரைபடம் அல்லது இங்கே மற்ற விஷயங்கள் இருக்கலாம் இந்த செய்தியை சிறப்பாக தெரிவிக்க நாங்கள் வழக்கமாக இந்த குறிப்பு கட்ட அமைப்புடன் செல்கிறோம் அந்த பகுதி 3 4 மற்றும் C மற்றும் B தகவல் போன்ற குறிப்பு கட்டம் அமைப்பில் இருக்கும் எனவே இந்த A B C D மற்றும் 1 2 3 4 வரைதல் தாளின் வெவ்வேறு பகுதிகளின் பகுதிகளைக் குறிக்கிறது எடுத்துக்காட்டாக இங்கே W மேல் வலப்பக்கத்தில் 1 2 மண்டலத்தில் AB மண்டலத்தில் உள்ளது மேல் இடது மேல் வலது கீழ் இடது மற்றும் கீழ் வலது கிடைமட்ட விளிம்புகளில் உள்ள கட்டங்கள் எண்களில் பெயரிடப்பட்டுள்ளன செங்குத்து விளிம்புகளில் உள்ள கட்டங்கள் மூலதன எழுத்துக்கள் அல்லது பெரிய எழுத்துக்களைப் பயன்படுத்தி பெயரிடப்படுகின்றன ஒவ்வொரு கட்டத்தின் நீளமும் 25 மிமீ முதல் 75 மிமீ வரை இருக்கலாம் இந்த குறைந்த வரம்புகள் அல்லது மேல் வரம்புகளை நாம் பயன்படுத்தும் வரைபடத் தாளைப் பொறுத்தது இந்த வரைதல் தாள் தளவமைப்பின் மற்ற அத்தியாவசிய கூறு திருத்த அட்டவணை இங்கே அந்த திருத்த தாளை நாம் காணலாம் ஒரு திருத்த அட்டவணை பொதுவாக வரைதல் சட்டகத்தின் மேல் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது வரைபடத்தின் அனைத்து மாற்றங்களும் அங்கு ஆவணப்படுத்தப்பட வேண்டும் வழக்கமாக இந்த பொறியியல் வரைபடங்களுக்கு ஒரு முறை கூடிவந்ததும் ஏதேனும் திருத்தம் தேவைப்பட்டால் மேலும் ஒரு வரைபடத் தாள் திருத்தத்துடன் வழங்கப்படும் வரைபடத் தாளைப் பொறுத்தவரை தகவலின் தொழில்நுட்ப உள்ளடக்கம் ஒரு அட்டவணையாக வழங்கப்படும் அதை நாங்கள் திருத்த அட்டவணை என்று அழைக்கிறோம் உற்பத்தி வரைபடங்களைப் பொறுத்தவரை வரைபடத்தில் சம்பந்தப்பட்ட கூறுகள் ஒரு பகுதி பித்தளைக் கொண்டு தயாரிக்கப்படுவது போல மற்ற பகுதி வெண்கலத்தால் ஆனது மற்ற பகுதி இரும்பினால் ஆனது எனவே இந்த வெவ்வேறு பொருட்களைக் குறிப்பிட வேண்டும் எனவே அவற்றின் நோக்கத்திற்காக பொருள் அல்லது பொருட்களின் பில் எனப்படும் பாகங்கள் பட்டியலும் சேர்க்கப்பட்டுள்ளது வரைபடத்தில் பல பாகங்கள் இருந்தால் அல்லது அது ஒரு சட்டசபை வரைந்தால் அட்டவணைப்படுத்தப்பட்ட பகுதி பட்டியல் வரைபடத்தில் சேர்க்கப்படும் பொருட்களின் மசோதா வழக்கமாக வரைதல் சட்டகத்தின் கீழ் வலதுபுறத்தில் தலைப்புத் தொகுதிக்கு மேலே வைக்கப்படுகிறது வழக்கமாக எங்களிடம் தலைப்புத் தொகுதி உள்ளது வரைதல் தாளின் உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே நாம் பார்க்கக்கூடிய குறிப்பு கட்டம் அமைப்புகளை கடிதத்துடன் வரைதல் தாள் இவை குறிப்பு கட்டம் அமைப்பு தலைப்பு தொகுதி மற்றும் அடிப்படை கூறுகளை நாம் காணலாம் ஐசோமெட்ரிக் காட்சிகள் முப்பரிமாண பொருள்கள் மற்றும் அவற்றின் கணிப்புக் காட்சிகள் ஏதேனும் உள் விவரங்கள் மற்றும் பலவற்றைக் காட்டினால் அதுவும் காண்பிக்கப்படும் தலைப்புத் தொகுதிக்கு மூலதன எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதைக் காணலாம் இங்கே நாம் ஒருவித எண்ணிக்கையிலான அமைப்பைக் காணலாம் கோடுகள் உள்ளன மற்றும் சில எண்கள் இவை பரிமாணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பின்னர் அதைப் பார்ப்போம் இப்போது வரைபடத் தாளின் பரிமாணங்களுக்குத் திரும்பி வருகிறோம் அங்கு நாம் படங்களைக் காட்டியுள்ளோம் எடுத்துக்காட்டாக விட்டம் கொண்ட ஒரு வட்டம் போன்றது எனவே நாம் பார்க்கப் போகும் இதுபோன்ற விஷயங்களுக்கு எப்படி பெயரிடுவது இந்த பகுதி இதில் சம்பந்தப்பட்ட பரிமாணங்கள் பரிமாணத்தின் அடிப்படை விதிகள் பொறியியல் வரைபடங்களில் நல்ல பரிமாணத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் பரிமாணங்கள் என்ன என்பதை முதல் பகுதியை பார்ப்போம் வடிவமைப்பு அல்லது மாதிரி வடிவத்தின் அளவு மற்றும் நிலையை குறிக்க பரிமாணங்களைப் பயன்படுத்துகிறோம் ஒரு பரிமாணம் என்பது பொருத்தமான அளவீட்டு அலகுகளில் வெளிப்படுத்தப்படும் ஒரு எண் மதிப்பு மற்றும் ஒரு பகுதியின் அளவு இருப்பிடம் நோக்குநிலை வடிவம் அல்லது பிற வடிவியல் பண்புகளை வரையறுக்கப் பயன்படுகிறது எடுத்துக்காட்டாக நான் இந்த செவ்வகத்தை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புகிறேன் பின்னர் இயற்கையாகவே உயரம் என்ன அதன் அகலம் மற்றும் நீளம் எதுவாக இருக்கலாம் என்பதை நான் குறிப்பிட வேண்டும் ஒருவேளை அது தரை மட்டத்திலிருந்து 5 மீட்டர் உயரத்தில் இருக்கலாம் எனவே இந்த விரிவுரையில் நாம் கற்றுக்கொள்ளப் போகும் இந்த வகையான பரிமாணங்கள் உற்பத்தி வசதியில் இயந்திரங்களுடன் தொடர்புகொள்வதற்கான முறைக்கு சரியான பரிமாணம் தேவைப்படுகிறது இந்த வரைபடத் தாள்களின் இந்த பரிமாணமானது தொழில்நுட்ப தகவல்கள் வெவ்வேறு வகையானவை அவை நேரியல் பரிமாணங்களாக இருக்கலாம் இது ஒரு சிலிண்டரின் ஆரம் அல்லது விட்டம் அல்லது ஒரு வளைவின் பகுதியைக் குறிக்கும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட குறிப்பு அளவைப் பொறுத்து கோணமாக இருக்கலாம் பரிமாணங்களின் அடிப்படை சொற்களைப் பார்ப்போம் இங்கே நாம் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தின் ஒரு பொருளைக் காட்டுகிறோம் அங்கு கோடுகள் மற்றும் அம்பு போன்றவற்றையும் சில தசமங்களைக் கொண்ட சில எண்களையும் காண்பிக்கிறோம் இதேபோல் இங்கே நாம் பரிமாணமாக அழைக்கப்படும் அம்புகளுடன் சில எண்களைக் காட்டுகிறோம் துல்லியமாக இவை பெரிய அளவிலான தகவல்கள் எனவே அதை அடிப்படை பரிமாண மதிப்பு என்று அழைக்கிறோம் பரிமாணத்தைக் குறிக்க எங்களுக்கு ஒரு பரிமாணக் கோடு தேவை எனவே ஒரு வரி உள்ளது பரிமாணம் முடிவடையும் போது அதை ஒரு அம்பு மூலம் காண்பிப்போம் எனவே அம்புடன் கூடிய ஒரு கோடு முடித்தல் சின்னம் என்று அழைக்கப்படுகிறது நாம் பயன்படுத்த விரும்பும் எந்த நீள அளவும் உயரங்களை நிறுத்தும் அம்புகளுக்கு ஏற்ப அதைக் காட்ட வேண்டும் நாம் எப்போதாவது பரிமாணங்களைக் காட்டும்போது நாம் வரையப்பட்ட கோடுகளை எழுதுகிறோம் எடுத்துக்காட்டாக இங்கே இதுவும் இதுவும் வரைபடத்தின் ஒரு பகுதி அல்ல ஆனால் இந்த பரிமாணக் கோடுகளைக் குறிக்க நாம் வழக்கமாக நீட்டிப்பு வரி என்று அழைக்கப்படுவதை வரைகிறோம் வளைவுகள் ஈடுபடும்போதெல்லாம் அந்த பரிமாணத்தின் ஆரம் காண்பிப்பது பொதுவான நடைமுறையாகும் உதாரணமாக இங்கே நாம் அரை வட்ட வளைவு வைத்திருக்கிறோம் எனவே இது 1 25 ஆரம் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் ஆரம் சின்னத்திற்கு ஆர் என்ற எழுத்தை பயன்படுத்துகிறோம் இங்கே நாம் தலைவர் வரியைக் காட்டுகிறோம் இதுவும் ஒரு ரேடியல் கோடு எனவே அந்த திசையில் ஒரு அம்புக்குறி செல்வதை நாம் காணலாம் phi விட்டம் சின்னத்தை குறிக்கிறது மற்றும் 1 0 என்பது பரிமாண மதிப்பு எனவே விட்டம் சின்னத்தைப் பயன்படுத்த வேண்டிய போதெல்லாம் வழக்கமாக நாம் பை கிரேக்க எழுத்துடன் செல்கிறோம் அது ஆரம் இருக்கும் போதெல்லாம் மூலதன ஆர் உடன் செல்கிறோம் எங்களிடம் உருளை பொருள்கள் இருக்கும்போதெல்லாம் மைய கோடுகள் என்று ஒரு வரி உள்ளது மேலும் அந்த அச்சைப் பற்றி காட்ட விரும்புகிறோம் இந்த மையக் கோடுகளுடன் செல்கிறோம் குறிப்பு பரிமாணங்களை நாம் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பும் போதெல்லாம் அந்த அடைப்புக்குறிப்பு மற்றும் 2 50 ஐப் பயன்படுத்துகிறோம் இந்த நீளம் 2 5 ஆக இருக்க வேண்டும் என்று அது வரைபடத்தில் இருக்கக்கூடும் என்பதைக் குறிக்கிறது ஆனால் அது 2 5 ஆக இருக்கக்கூடாது ஆனால் மக்கள் இந்த பரிமாணங்களை எளிமையாக்க விரும்பும் போதெல்லாம் அவர்கள் இந்த அடைப்புக்குறிகளைப் பயன்படுத்துகிறார்கள் 2 5 மற்றும் அம்புக்குறிகளுடன் அந்த வகையான பரிமாணங்களை குறிப்பு பரிமாணங்கள் என்று அழைக்கிறார்கள் வரைபடத்தைக் குறிக்க வழங்கப்பட்ட கூடுதல் பரிமாணங்கள் இவை இந்த பரிமாணம் ஏற்கனவே சிக்கலான விவரமாக வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றொரு வரைபடத்தைப் பார்ப்போம் இங்கே நாம் இந்த வடிவத்தைக் காண்கிறோம் அடிப்படை பரிமாணமாக 1 20 உடன் நீட்டிப்பு கோடுகள் இருப்பதை இங்கே நாம் கவனிக்கலாம் இங்கே நாம் உருளை பொருள்களைக் கொண்டிருக்கும்போதெல்லாம் மையக் கோடுகள் இருப்பதைக் காணலாம் எடுத்துக்காட்டாக இது சிலிண்டர் உருளை பகுதிகள் மற்றும் அந்த மையக் கோடுகளைப் பயன்படுத்தும் அச்சு போன்ற ஒன்றைக் குறிக்க விரும்புகிறோம் பொருள் காண்பிக்கப்படும்போதோ அல்லது பொருள் இருக்கும்போதோ தொடங்கும் போதோ இந்த கோடுகளால் அதைக் காண்பிப்போம் எங்கள் பாடத்திட்டத்தின் உள்ளே உள்ள விவரங்கள் இவை என்னவென்றால் இந்த கோடுகள் மற்றும் கோடு புள்ளி கோடுகள் என்ன இந்த தொடர்ச்சியான கோடுகள் என்ன என்பதையும் பற்றி அறிந்து கொள்வோம் இப்போதைக்கு பரிமாணங்கள் மற்றும் ஆரம் சின்னங்கள் விட்டம் மற்றும் இந்த குறிப்பு பரிமாணங்களை இங்கே பார்ப்போம் பரிமாணங்களை அளவிடாத போதெல்லாம் வழக்கமாக அந்த அம்புக்குறி 0 75 ஐக் குறிக்கும் ஒரு வரியைக் குறிக்கிறோம் அதில் எந்த பரிமாணம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த பரிமாணத்தைக் காட்டுகிறோம் அளவிடாத போதெல்லாம் ஒரு அடிக்கோடிட்டுக் காட்டுகிறோம் எனவே இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான தூரம் இந்த வழக்கில் 0 75 ஆகும்